இந்த 29 வது லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றும் இன்டக்ரல் கால்குலஸில் உள்ள டபுள் இன்டக்ரலை தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் குறிப்பாக இன்றைய லெக்சர் டபுள் இன்டக்ரலில் உள்ள சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டக்ரேஷனை மையப்படுத்தும் முந்தைய லெக்சரை நினைவுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜாமட்ரியை பயன்படுத்தி லிமிட்ஸை கண்டுபிடித்தோம் ஒரு செவ்வக டொமைனின் மேல் fxy இன் டபுள் இன்டக்ரலை மதிப்பிடுவதற்கு இரண்டு தனி இன்டக்ரல்களாக மதிப்பிடலாம் முதலில் x ஐ பொருத்து இன்டக்ரேஷனை செய்து x க்கான லிமிட்ஸ் a லிருந்து b வரை என்று எடுக்க வேண்டும் அதன் பின் y ல் ஆன ஒரு ஃபங்ஷன் கிடைக்கும் அதை மறுபடியும் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் இரண்டாவது முறை y ஐ பொருத்து இன்டக்ரேஷனை செய்து y க்கான லிமிட்ஸ் c லிருந்து d வரை என்று எடுக்க வேண்டும் மேலே கூறிய ஆர்டர் ஆஃப் இன்டக்ரேஷனை மாற்றியும் செய்யலாம் அதாவது முதலில் y ஐ பொருத்து இன்டக்ரேஷனை செய்து y க்கான லிமிட்ஸ் c லிருந்து d வரை என்று எடுக்கலாம் கடைசியாக x ஐ பொருத்து இன்டக்ரேஷனை செய்து x க்கான லிமிட்ஸ் a லிருந்து b வரை என்று எடுக்கலாம் அதனால் ∬DfxydAcdabfxydxdyabcdfxydydx என்று இரண்டு விதமாக மதிப்பிடலாம் முந்தைய லெக்சரில் வேறு சில டொமைன்களையும் பார்த்தோம் முதல் டொமைன் இந்த டொமைன் y திசையில் v1 மற்றும் v2 என்ற இரு ஃபங்ஷன்களால் பவுண்டெட் ஆகி இருக்கும் x க்கான லிமிட்ஸ் x a xb என்று கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இதில் முதலில் y க்கான லிமிட்ஸ்ஐ அமைப்பது எளிதாக இருப்பதால் முதலில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் அதைச் செய்து லிமிட்ஸ் v1 மற்றும் v2 என்று எடுத்துக் கொள்வோம் அதன் பின் x க்கான லிமிட்ஸ் a லிருந்து b வரை என்று எடுத்துக் கொள்ளவேண்டும் ∬DfxydAabv1v2fxydydx மேலே சொன்னது போல் அந்த டபுள் இண்டக்ரலில் உள்ளே இருக்கும் இன்டக்ரல் y க்கானது y க்கான லிமிட்ஸ் v1x லிருந்து v2x வரை அதன் பின் கடைசி இன்டக்ரல் x க்கானது x க்கான லிமிட்ஸ் a லிருந்து b வரை இரண்டாவது டொமைன் முதல் இன்டக்ரல் x க்கானது காரணம் x க்கான வேரியபில் லிமிட்ஸ் அமைப்பது எளிதாக இருக்கும் x க்கான லிமிட்ஸ் v1 லிருந்து v2y வரை வெளியே இருக்கும் இன்டக்ரலுக்கான லிமிட்ஸ் c இலிருந்து d வரை ∬DfxydAcdv1v2fxydxdy செவ்வக டொமைன் போல் இருக்கக் கூடிய எளிதான டொமைன்களில் இன்டக்ரல்களின் லிமிட்ஸை சுலபமாக ஒன்றுக்கு ஒன்று மாற்றிக் கொள்ளலாம் அதாவது x ஐ பொருத்து முதலில் இன்டக்ரேட் செய்கிறோமா அல்லது y ஐ பொருத்து முதலில் இன்டக்ரேட் செய்கிறோமா என்பது ஒரு பொருட்டல்ல சில டொமைன்களில் எந்த இன்டக்ரேஷனை முதலில் செய்வது வசதியாக இருக்கும் என்று பார்த்து அதற்கு எற்ற ஆர்டரை தீர்மானிக்கலாம் முதல் டொமைனில் x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்துவிட்டு பின்பு y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் இரண்டாவது டொமைனில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்துவிட்டு பின்பு x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் ஆக மொத்தம் வசதியைப் பொருத்து ஆர்டரை நிர்ணயம் செய்தோம் சில சமயங்களில் வேறு காரணங்களுக்காக ஆர்டரை நிர்ணயம் செய்வோம் இன்டக்ரன்டை சார்ந்து ஆர்டரை நிர்ணயம் செய்யலாம் முதலில் x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்வது வசதியாகவோ எளிதாகவோ இருக்குமா அல்லது முதலில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்வது வசதியாகவோ எளிதாகவோ இருக்குமா என்பதை இன்டக்ரன்ட் நிர்ணயம் செய்யும் இதைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் முதலில் எதற்காக ஆர்டரை மாற்ற வேண்டும் என்பதைப் பார்க்கலாம் அதை y0axyaxx2y2dxdy என்ற உதாரணத்தைக் கொண்டு புரிந்து கொள்ளலாம் உள் இன்டக்ரலில் இருக்கும் இன்டக்ரன்ட் xx2y2 ஆகும் அதை x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யவேண்டும் x க்கான லிமிட்ஸ் y லிருந்து a வரை என்று இருக்கிறது வெளியே இருக்கும் இண்டக்ரல் y க்கானது y க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து a வரை என்று இருக்கிறது முதலில் கொடுத்த ஆர்டரில் இன்டக்ரேட் செய்யலாம் அதாவது முதலில் xx2y2 ஐ x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் இன்டக்ரன்டை 12 2xx2y2 என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம் 2xx2y2 ஐ x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்தால் லாகரிதமிக் ஃபங்ஷன் கிடைக்கும் அதாவது ln x2y2 என்று ஆகும் x க்கான லிமிட்ஸ் y லிருந்து a வரை என்பதை எடுத்து எழுத வேண்டும் பின்பு y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்து அதற்கான லிமிட்ஸ் 0 லிருந்து a வரை என்று எடுத்து எழுத வேண்டும் மேலே கூறியபடி ln x2y2 என்ற பதத்தில் xy என்று எடுத்துக் கொண்டால் ln என்று வரும் xa என்று எடுத்துக் கொண்டால் ln a2y2 என்று வரும் ln 2y2 என்ற பதத்தை இன்டக்ரேட் செய்வதோ அல்லது ln a2y2 என்ற பதத்தை இன்டக்ரேட் செய்வதோ மிகவும் கடினமாகும் ஆனால் ஆர்டர் ஆஃப் இன்டக்ரேஷனை மாற்றுவதால் எளிதாக மதிப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படி ஆர்டர் ஆஃப் இன்டக்ரேஷனை மாற்றும் போது டொமைனை வரைந்து கொள்ள வேண்டும் இப்போது டொமைனை வரையப் போகிறோம் x y என்ற இரண்டு அச்சுகளையும் வரைந்து கொள்ள வேண்டும் x க்கான லிமிட்ஸ் y லிருந்து a வரை என்பதால் x y என்ற நேர்க்கோட்டை வரைந்து கொள்ளலாம் பின்பு x a என்ற நேர்க்கோட்டை வரைந்து கொள்ளலாம் y க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து a வரை என்பதால் ya என்ற நேர்க்கோட்டை வரைந்து கொள்ளலாம் x க்கான லிமிட்ஸ் y லிருந்து a வரை என்று இருக்கிறது இதனால் x க்கு இணையாக வரையும் நேர்க்கோடு x y வழியாக டொமைனுக்குள் நுழைந்து x a வழியாக வெளியே வருவதால் இன்டக்ரேஷனுக்கான டொமைன் என்ன என்பது தெரியும் x க்கான லிமிட்ஸ் y லிருந்து a வரை என்று இருப்பதால் x க்கு இணையான நேர்க்கோடு x y வழியாக டொமைனுக்குள் நுழைந்து x a வழியாக வெளியே வருகிறது அதன் அடிப்படையில் இன்டக்ரேஷனுக்கான டொமைனை வரைந்து கொண்டோம் இப்போது இந்த வரைபடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே இன்டக்ரன்டை வைத்துக் கொள்ள வேண்டும் முதலில் dx dy என்று இருந்தது இப்போது அந்த ஆர்டரை மாற்றிக் கொள்ள வேண்டும் ஆகையால் y க்கான லிமிட்ஸை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் y க்கு இணையான ஒரு நேர்க்கோட்டை வரைந்தால் அது டொமைனுக்குள் எங்கே நுழைந்து எங்கே வெளியேறுகிறது என்பதைக் கவனிக்க வேண்டும் டொமைன் முழுவதும் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் y அச்சுக்கு இணையாக வரையப்படும் நேர்க்கோடுகள் y0 ல் டொமைனுக்குள் நுழைந்து yx வழியாக வெளியே வருகிறது ஆகையால் y 0 லிருந்து yx வரை என்பது y க்கான லிமிட்ஸ் x க்கான லிமிட்ஸ் x 0 லிருந்து xa வரை இப்போது லிமிட்ஸை மாற்றி அமைத்து விட்டோம் y 0 லிருந்து x வரை என்றும் x 0 லிருந்து a வரை என்று ஆகிவிடும் அடுத்து xx2y2 ஐ y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் x ஐ கான்ஸ்டன்டாக வைத்துக் கொள்ளப் போவதால் 1x2y2 உடைய இன்டக்ரேஷன் எளிதாக இருக்கும் ஆகையால் இப்போது ஆர்டரை மாற்றி அமைத்த இன்டக்ரலை எழுதிக் கொள்வோம் இதில் y க்கான லிமிட்ஸ் 0 இலிருந்து x வரை என்றும் x க்கான லிமிட்ஸ் 0 இலிருந்து a வரை என்றும் இருக்கிறது முதலில் y ஐ பொருத்து இன்டக்ரேஷனை செய்ய வேண்டும் 1x2y2 ஐ y ஐ பொருத்து இண்டக்ரேட் செய்தால் 1xyx கிடைக்கும் y க்கான லிமிட்ஸை எடுத்து எழுத வேண்டும் yx என்று எடுத்துக் கொள்ளும்போது xx 4 என்று ஆகும் y0 என்று எடுத்துக் கொள்ளும்போது 0 என்று ஆகும் ஆகையால் x0a0yxxx2y2dydx x0axx 4 0dx4x0adx என்று ஆகும் அதன்பின் dxx என்று தெரியும் அதில் மேல் லிமிட் xa என்பதை எடுத்து எழுதினால் இன்டக்ரலுக்கான மதிப்பு கிடைத்து விடும் இங்கு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஆர்டரை மாற்றாமல் இன்டக்ரல்லை மதிப்பிட முயன்று இருந்தால் கடினமாக இருந்திருக்கும் ஆர்டரை மாற்றியதால் எளிதாக இன்டக்ரேட் செய்ய முடிந்தது 4a என்ற மதிப்பும் கிடைத்தது ஆகையால் x0a0yxxx2y2dydx 4a என்பது இந்த இன்டக்ரலின் மதிப்பு ஆகும் அடுத்து மேலும் சில இன்டக்ரல்களை பார்க்கலாம் 01yx22 xxydydx என்பதே அடுத்த இன்டக்ரல் ஆகும் இதில் உள்ள ஆர்டரை மாற்றம் செய்து மதிப்பிட வேண்டும் இதில் உள்ள இன்டக்ரன்ட் வெறும் xyதான் இதை முதலில் x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்தாலும் அல்லது முதலில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்தாலும் சிக்கலின் தன்மையில் பெரிய மாற்றம் இருக்காது ஆர்டரை மாற்றுவதற்கு முதலில் டொமைனை வரைந்து கொள்ள வேண்டும் இரண்டு அச்சுகளையும் வரைந்து கொள்ளலாம் y க்கான லிமிட்ஸ் yx2 லிருந்து y2 x வரை என்று இருக்கிறது yx2 என்பது ஒரு பாரபோலா ஆகும் y2 x என்பது ஒரு நேர்க்கோடு இந்த நேர்க்கோட்டில் x0 ஆக இருந்தால் y2 ஆக இருக்கும் அதே மாதிரி x2 ஆக இருந்தால் y0 ஆக இருக்கும் இதுவே அந்த y2 x என்ற நேர்க்கோடாகும் yx2 என்ற பாரபோலாவிலிருந்து 2 x என்ற நேர்க்கோட்டுக்கு போவதால் இது தான் நமக்கு தேவையான ரீஜன் ஆகும் ரீஜன் ஆஃப் இன்டக்ரேஷன் தெரிந்தவுடன் எளிதாக ஆர்டரை மாற்றலாம் அதற்கு yx2 மற்றும் y2 x இரண்டும் எந்தப் புள்ளிகளில் வெட்டும் என்பதைக் கண்டு பிடிக்க வேண்டும் y2 x என்ற சமன்பாட்டில் yx2 என்று எடுத்துக் கொண்டால் x2x 20 என்று ஆகும் அதாவது x2x 10 என்று ஆகும் ஆகையால் x1 2 என்று x ன் இரண்டு மதிப்புகள் கிடைக்கும் x1 என்றால் y 1 என்று ஆகும் ஆகவே 1 1 என்பதே yx2 மற்றும் y2 x ஆகியவை வெட்டும் புள்ளி ஆகும் y2 ஆக இருக்கும்போது x0 ஆக இருக்கும் நமக்கு தேவைப்படும் புள்ளிகளின் கோஆர்டினேட்ஸ் கிடைத்துவிட்டன இப்போது முதலில் x க்கான இன்டக்ரேஷன் பின்பு y க்கான இன்டக்ரேஷன் என்ற ஆர்டர் என்பதால் x அச்சுக்கு இணையான நேர்க்கோடு ஒன்றை வரைந்துக் கொள்வோம் அந்த கோடு எங்கே டொமைனுக்குள் நுழைந்து எங்கே வெளியே வரும் என்பதை பார்க்க வேண்டும் y 0 இலிருந்து y 1 வரை என்ற இரண்டு நேர்க்கோடுகளின் இடையே x அச்சுக்கு இணையாக ஒரு நேர்க்கோட்டை வரைந்துக் கொள்வோம் அது x0 ல் டொமைனுக்குள் நுழைந்து yx2 வழியாக வெளியே வருகிறது அதாவது y க்கான லிமிட்ஸ் 0 இலிருந்து 1 வரை என்று இருந்தால் x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து y என்று இருக்கும் y க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து 1 வரை என்று இருந்தால் மட்டுமே x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து y என்று இருக்கும் y 1 லிருந்து y 2 வரை என்ற இரண்டு நேர்க்கோடுகளின் இடையே x அச்சுக்கு இணையாக ஒரு நேர்க்கோட்டை வரைந்துக் கொண்டால் அது x0 வழியாக டொமைனுக்குள் நுழைந்து x 2 y வழியாக வெளியே வரும் அதாவது y க்கான லிமிட்ஸ் 1 லிருந்து 2 வரை என்று இருந்தால் x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து 2 y என்று இருக்கும் ஆகையால் ஒரு இன்டக்ரல் இப்போது இரண்டாகப் பிரிகிறது y க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து 1 வரை என்று இருந்தால் x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து y என்று இருக்கும் y க்கான லிமிட்ஸ் 1 லிருந்து 2 வரை என்று இருந்தால் x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து 2 y என்று இருக்கும் y01x0yxydxdyy12x02 yxydxdy எடுத்துக் கொண்ட இன்டக்ரலில் ஆர்டரை மாற்றுவதால் இரண்டு இன்டக்ரல்கள் கிடைத்தன இரண்டையும் தனித்தனியாக மதிப்பிட்டு பின்பு மொத்த இன்டக்ரலின் மதிப்பையும் கணக்கிடலாம் அந்த இரண்டு இன்டக்ரல்களில் முதலில் உள்ள இன்டக்ரலில் y க்கான லிமிட்ஸ் 0 இலிருந்து 1 வரை என்று இருக்கிறது x க்கான லிமிட்ஸ் 0 இலிருந்து y வரை என்று இருக்கிறது x ஐ இன்டக்ரேட் செய்தால் x22 என்று ஆகும் அதில் xy என்ற மேல் லிமிட்டை எடுத்து எழுதினால் y2 என்று ஆகும் கீழ் லிமிட் 0 ஆகும் அடுத்து y ஐ பொருத்து 12y2 ஐ இன்டக்ரேட் செய்தால் 16y3 என்று ஆகும் இதில் 1 என்ற லிமிட்டை எடுத்து எழுதினால் 16 கிடைக்கும் அந்த இரண்டு இன்டக்ரல்களில் முதல் இன்டக்ரலுக்கான மதிப்பு 16 ஆகும் இப்போது y12x02 yxydxdy என்ற இரண்டாவது இன்டக்ரலை மதிப்பிடலாம் இதில் y க்கான லிமிட்ஸ் 1 லிருந்து 2 வரை என்று இருக்கிறது x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து 2 y வரை என்று இருக்கிறது x ஐ இன்டக்ரேட் செய்தால் x22 என்று ஆகும் அதில் x2 y என்ற மேல் லிமிட்டை எடுத்து எழுதினால் 22 என்று ஆகும் கீழ் லிமிட் 0 ஆகும் இதில் உள்ள 12 இன்டக்ரலுக்கு வெளியே எழுதிக் கொள்ளலாம் மற்றொரு y ஐயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் மேலே கூறியபடி y22 ஐ y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் அதாவது 12124y 4y2y3dy என்ற இன்டக்ரலை மதிப்பிட வேண்டும் இன்டக்ரேட் செய்யும்போது 4y என்பது 2y2 என்று ஆகும் 4y2 என்பது 4y33 என்று ஆகும் மற்றும் y3 என்பது y44 என்று ஆகும் இரண்டு லிமிட்களையும் எடுத்து எழுதும்போது 524 என்று ஆகும் இரண்டு இன்டக்ரல்களின் மதிப்பையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் ஆகையால் 16 மற்றும் 524 இரண்டையும் கூட்டினால் கிடைக்கும் 38 என்பதே இந்த இன்டக்ரலின் மதிப்பாகும் இந்த இன்டக்ரலுக்கு சேஞ்ச் ஆஃப் ஆர்டரை பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை ஆர்டரை மாற்றியதால் இரண்டு டொமைன்களில் இன்டக்ரேட் செய்யும்படி ஆயிற்று ஒன்றில் y 0 லிருந்து 1 வரை என்று எடுத்துக் கொண்டோம் மற்றொன்றில் y 1 லிருந்து 2 வரை என்று எடுத்துக் கொண்டோம் மேலே கூறியபடி குறிப்பிட்ட இந்த உதாரணத்திற்கு ஆர்டரை மாற்றுவதற்கான தேவை முற்றிலுமாக இல்லை சொல்லப் போனால் கொடுக்கப்பட்ட ஆர்டரிலேயே இன்டக்ரேட் செய்திருந்தால் எளிதாக முடிந்திருக்கும் எப்படி ஆர்டரை மாற்றுவது என்று கற்றுக் கொள்வதற்காகவே இவ்வாறு செய்தோம் இரண்டாவது உதாரணம் சேஞ்ச் ஆஃப் ஆர்டரை பயன்படுத்தி y0ax0a xyln xa x a2dxdy என்ற இன்டக்ரலை மதிப்பிட வேண்டும் இங்கு ஆர்டரை சேஞ்ச் செய்வது மிகவும் அவசியமாகும் காரணம் இந்த இன்டக்ரன்டை x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்வது மிக கடினம் ஆர்டரை மாற்றி y ஐ பொருத்து மிக எளிதாக இன்டக்ரேட் செய்து விடலாம் y என்ற ஒரே ஒரு பதம் இருப்பதால் இன்டக்ரன்டை பார்த்த உடனேயே y ஐ பொருத்து மிக எளிதாக இன்டக்ரேட் செய்யலாம் என்பது புரிந்து விடும் ஆகையால் ஆர்டரை மாற்றுவதற்கு முதலில் இன்டக்ரேஷனுக்கான டொமைனை வரைந்து கொள்ள வேண்டும் x அச்சு மற்றும் y அச்சை வரைந்து கொள்ளலாம் x க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து a வரை என்று இருக்கிறது xa என்பதை மாற்றி எழுதினால் x a என்று ஆகும் மொத்த சமன்பாட்டையும் ஸ்கொயர் செய்தால் x a2y2 a2 என்ற வட்டம் கிடைக்கும் இந்த வட்டத்தின் ஆரம் a ஆகும் இந்த வட்டத்தின் மையப் புள்ளி a0 ஆகும் இந்த வட்டத்தை வரைந்து கொள்ளலாம் இதில் x அச்சுக்கு இணையான நேர்க்கோடு 0 லிருந்து அந்த வட்டம் வரை செல்வதால் இந்த சிறிய ரீஜன் தான் இன்டக்ரேஷனுக்கான ரீஜனாகும் இப்போது ஆர்டரை மாற்றுவதற்கு y க்கான லிமிட்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் ஆர்டரை மாற்றும்போது இன்டக்ரன்டை அப்படியே மாற்றாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் y ஐ பொருத்து முதலில் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் ஆகையால் y அச்சுக்கு இணையான ஒரு நேர்க்கோட்டை வரைந்து அது எங்கே டொமைனுக்குள் நுழைந்து எங்கே வெளியேறும் என்று பார்க்க வேண்டும் y அச்சுக்கு இணையாக வரையும் அந்த நேர்க்கோடு வட்டத்தின் வழியாக டொமைனுக்குள் நுழையும் அதாவது ya2 x a2 என்பது y ன் கீழ் லிமிட்டாகும் அந்த நேர்க்கோடு ya வழியாக வெளியேருவதால் அதுவே y ன் மேல் லிமிட்டாகும் y அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகளை x 0 இலிருந்து x a வரை எடுத்துக் கொள்வதால் x ன் லிமிட் 0 லிருந்து a வரை இருக்கும் ஆர்டரை மாற்றியபின் உள்ளே இருக்கும் இன்டக்ரல் y க்கானது அதன் லிமிட்ஸ் a2 x a2 லிருந்து a வரை இருக்கும் வெளியே இருக்கும் இன்டக்ரல் x க்கானது அதன் லிமிட்ஸ் 0 லிருந்து a வரை இருக்கும் அதாவது கொடுத்த இன்டக்ரல் கீழ்க்கண்டவாறு மாறும் Ix0aya2 x a2axyln xa x a2dydx அடுத்து உள்ளே இருக்கும் இன்டக்ரலை y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யவேண்டும் பின்பு x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யவேண்டும் முதல் இன்டக்ரேஷன் மிகவும் சுலபமாக இருக்கிறது y என்பது y22 என்று ஆகும் y க்கு பதிலாக மேல் மற்றும் கீழ் லிமிட்ஸை எடுத்து எழுதினால் y2a2 a2 x a2 x a2 என்று ஆகும் ஏற்கனவே y2 ல் உள்ள a2 நீங்கி x a2 மட்டும் உள்ளது இதனால் இன்டக்ரன்டில் உள்ள x a2 என்ற பதமும் நீங்கி விடும் ஆகவே கடைசியாக இருக்கும் இன்டக்ரல் I120axln⁡xadx என்பதுதான் ஆகவே முதல் இன்டக்ரேஷன் முடிந்தப் பின் I120axln⁡xadx என்ற இன்டக்ரல் கிடைக்கும் I120axln⁡xadx 12a222a 120ax aa2xadx a2812ln a ஆகையால் எடுத்துக் கொண்ட இன்டக்ரலின் மதிப்பு a2812ln a ஆகும் அடுத்து 01xxfxydydx என்ற இன்டக்ரலில் ஆர்டரை மாற்ற வேண்டும் இதில் உள்ள ரீஜனை வரைந்து கொள்வோம் x மற்றும் y அச்சுகளை வரைந்து கொள்வோம் y க்கான லிமிட்ஸ் yx மற்றும் yx yx என்பதை y2x என்று மாற்றி எழுதலாம் இது ஒரு பாரபோலா ஆகும் yx என்பது ஒரு நேர்க்கோடு ஆகும் பாரபோலாவும் நேர்க்கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளை x2 x0 லிருந்து கண்டுபிடிக்கலாம் அதாவது xx 10 ஆகையால் x0 x1 என்ற புள்ளிகள் கிடைத்தது கொடுத்துள்ள ஆர்டரின்படி y அச்சுக்கு இணையான நேர்க்கோடு yx வழியாக ரீஜனில் புகுந்து y2x வழியாக வெளியே வரும் இதுதான் கொடுத்துள்ள ஆர்டர் இந்த ஆர்டரை இப்போது dx பின் dy என்று மாற்றி fx y ஐ இன்டக்ரேட் செய்ய வேண்டும் அடுத்து x க்கான லிமிட்ஸை கணக்கிடலாம் x அச்சுக்கு இணையான நேர்கோட்டை வரைந்து கொள்ளலாம் அப்படி வரையும் கோடு எது வழியாக டொமைனுக்குள் நுழைந்து எது வழியாக வெளியேறும் என்பதைப் பார்க்க வேண்டும் y2x வழியாக டொமைனுக்குள் புகுந்து yx வழியாக வெளியே வருகிறது x அச்சுக்கு இணையாக எடுத்துக் கொள்ளும் நேர்க்கோடுகளை y0 லிருந்து y1 வரை எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்டக்ரேஷனின் ஆர்டரை மாற்றிய பின் y க்கான லிமிட்ஸ் 0 லிருந்து 1 வரை மற்றும் x க்கான லிமிட்ஸ் y2 லிருந்து y வரை என்று மாறிவிடும் இன்டக்ரன்டு fxy ஐ dxdy என்ற ஆர்டரில் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் ஆகையால் கீழ்க்கண்டவாறு மாறும் 01y2yfxydxdy கடைசியாக ஓர் உதாரணம் எடுத்துக்கொண்ட இன்டக்ரலில் ஆர்டரை மாற்ற வேண்டும் இதில் y க்கான லிமிட்ஸ் x24 லிருந்து 3a x வரை என்று இருக்கும் இன்டக்ரேஷனுக்கான ரீஜனை வரைந்து கொள்ள வேண்டும் y x24 என்பதால் x24y என்று ஆகும் y3a x என்பது ஒரு நேர்க்கோடு ஆகும் அதை வரைந்து கொள்ளலாம் இந்த நேர்க்கோட்டில் x0 ஆக இருந்தால் y3a ஆக இருக்கும் y3a x என்ற நேர்க்கோட்டில் y0 ஆக இருந்தால் x3a ஆக இருக்கும் அடுத்து x24ay என்ற பாரபோலா ஆகும் y அச்சுக்கு இணையாக எடுத்துக் கொள்ளும் நேர்க்கோடு பாரபோலாவில் ஆரம்பித்து y3a x என்ற நேர்க்கோட்டில் முடிகிறது இந்த ஆர்டரைத்தான் இப்போது மாற்றவேண்டும் அதனால் x அச்சுக்கு இணையாக நேர்க்கோடுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆர்டரை மாற்றும்போது முந்தைய உதாரணத்தில் பார்த்தது போல இரண்டு டொமைன்களாக பிரிக்க வேண்டும் y a என்ற கோட்டிற்கு கீழே எடுக்கும் x அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகள் x0 வழியாக டொமைனுக்குள் புகுந்து பாரபோலா வழியாக வெளியே வரும் y a என்ற கோட்டிற்கு மேலே எடுக்கும் x அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகள் x0 வழியாக டொமைனுக்குள் புகுந்து y3a x என்ற நேர்க்கோட்டின் வழியாக வெளியே வரும் ஆகையால் ஆர்டரை மாற்றும்போது இரண்டு ரீஜன்களாக பிரிக்க வேண்டும் இப்போது இன்டக்ரேட் செய்யும் ஆர்டர் dxdy என்று இருப்பதால் முதல் இன்டக்ரலில் x 0 லிருந்து x4ay அல்லது x2ay என்ற பாரபோலா வரை மதிப்புகளை எடுக்கும் இந்த இன்டக்ரலில் y 0 லிருந்து a வரை மதிப்புகளை எடுக்கும் இரண்டாவது இன்டக்ரலில் x 0 இலிருந்து y3a x அல்லது x3a y என்ற நேர்க்கோடு வரை மதிப்புகளை எடுக்கும் இந்த இன்டக்ரலில் y a லிருந்து 3a வரை மதிப்புகளை எடுக்கும் இதில் இன்டக்ரன்ட் fx y அதன்பின் dxdy என்று இருக்கும் மேலே கூறிய படி ஆர்டரை மாற்றும்போது கொடுத்த இன்டக்ரல் இரண்டாக ஆனது டொமைனை இரண்டாகப் பிரிக்க வேண்டியதாக இருந்தது அதற்கான காரணம் x அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகளை வரையும்போது ஒரே விதமாக டொமைனுக்குள்ளே இருந்து வெளியேறவில்லை கீழே இருக்கும் டொமைனில் x0 வழியாக டொமைனுக்குள் புகுந்து பாரபோலா வழியாக வெளியே வரும் மேலே இருக்கும் டொமைனில் x0 வழியாக டொமைனுக்குள் புகுந்து y3a x என்ற நேர்க்கோட்டின் வழியாக வெளியே வரும் ஆகையால் கொடுத்த இன்டக்ரல் கீழ்க்கண்டவாறு இரண்டு இன்டக்ரல்களாக பிரிந்தது 0a02ayfxydxdya3a03a yfxydxdy நிறைவாக ஆர்டரை மாற்றும்போது எதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் கொடுத்த ஆர்டரில் இன்டக்ரேட் செய்ய முடியாத கடினமான இன்டக்ரன்ட் உள்ளது ஆர்டரை மாற்றுவதால் அதை எளிதாக இன்டக்ரேட் செய்யலாம் ஆனால் அதற்கு முதலில் ரீஜன் ஆஃப் இன்டக்ரேஷனை வரைந்து கொள்ள வேண்டும் ரீஜனை வரைந்த பின் இன்டக்ரேஷனுக்கான லிமிட்டை எளிதாக எழுதி விடலாம் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது